ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 7 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 27 ல் இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் எடுத்துக்காட்டாக கொண்ட இந்த முப்பரிமாண வடிவத்திற்கு ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ உருவாக்க முயற்சி செய்தோம் மேலும் உங்களுக்கு ஹோம் வொர்க் பயிற்சியாக வடிவத்தின் சைட் வியூவினை உருவாக்கும்படி கூறியிருந்தேன் அதற்கான விடை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது ப்ரெண்ட் வியூவில் உள்ள கோடுகள் டாப் வியூ மற்றும் சைட் வியூ காட்சிகளோடு ஒத்திசைந்து செல்கின்றன மேலும் எவ்வாறு இந்தக் கோடு களுக்குள் வடிவம் இடம்பெற்றுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இங்குள்ள இந்த வடிவமும் மற்றும் வட்ட வடிவமும் இவ்வாறு ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது வட்டத்தின் மையமும் குறிப்பிட்டுள்ளவாறு செல்கிறது இன்றைய வகுப்பில் வெவ்வேறு வடிவங்களுக்கு ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ விவரங்களை பார்க்கலாம் இனி இந்தப் படிக்கட்டுகளுக்கான ஆர்த்தோகோணல் ப்ரொஜெக்ஷன் பற்றி பார்க்கலாம் இங்கு நமக்கு ஒரு செவ்வக வடிவிலான தொகுதி 30mmx30mmx30mm என்ற அளவில் அமைந்துள்ளது மேலும் பெட்டி போன்ற அமைப்பிற்குள் இந்த வடிவம் பொருந்துமாறு உள்ளது என்று கொள்ளலாம் எனவே இந்தப் பெட்டிக்குள் நமது படிக்கட்டு பொருந்தி அமைந்துள்ளது இந்தப் படிக்கட்டுகளின் அமைப்பை பார்க்கும் பொழுதுமுதல் படிக்கட்டு 10 mm தொலைவிலும்இரண்டாவது படிக்கட்டு 10 mm உயரத்திலும் மீதமுள்ள மூன்றாவது படிக்கட்டு 10 mm உயரத்திலும் அமைந்துள்ளது மற்றொரு திசையில் இந்தப் படிக்கட்டுகள் அனைத்தும் 15 mm என்ற அளவிலும் மீதமுள்ள 15 mm இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள பகுதியில் அமைந்துள்ளது இந்த வடிவத்திற்குதான் நாம் காட்சியை உருவாக்க வேண்டும் இனி இதனை படிப்படியாக செய்யலாம் அதற்காக நாம் முதலில் இவற்றின் காட்சி திசைகளை முடிவு செய்ய வேண்டும் இவைகளின் அதிகப்படியான வடிவ விவரங்கள் இந்த திசையில் தென்படும் வகையில் அமைந்துள்ளனஎனவே இந்த திசைகளை நாம் ப்ரெண்ட் வியூ டாப் வியூ மற்றும் சைடு வியூ திசைகளாக எடுத்துக் கொள்ளலாம் இனி இவற்றுக்கான வியூக்களை வெவ்வேறு பிளேன்களில் ப்ரோஜெக்ட் செய்யலாம் அதற்காக முதல் குவாட்ரண்ட் முறை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இவற்றிற்கான ஒளிபுகா சமதளப் பரப்பு வடிவத்தின் பின்புறம் அமைந்திருக்கும் இனி இந்த மொத்த வடிவத்தினை ப்ரெண்ட் வியூவில் ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது மெஜந்தா நிறத்தால் நிரப்பப்பட்டுள்ள பகுதிகள் மட்டும் தென்படும் எனவே இந்த நிறப் பகுதிகள் மட்டுமே நமது ஓபெக் பிளேன் மீது விழும் இங்குள்ள மேற்பரப்புகளை பார்க்க முடியாது மேலும் பர்பிள் நிறத்தில் அமைந்துள்ள இந்த பகுதியும் நமக்கு தென்படும் எனவே இவை இரண்டும் எவ்வாறு காட்சியளிக்கும் இங்கு உள்ளவாறு நமக்குப் தெரியவரும் இங்கு பர்பிள் நிறப்பகுதிகள் இரண்டும் மற்றும் மெஜந்தா நிறப்பகுதிகள் இரண்டும் நமது வியூவில் ஒன்றாகவே இருக்கின்றன நான் இப்பொழுது டாப் வியூ திசையில் பார்க்கும்போது இதற்கான ஓபெக் பிளேன் வடிவத்திற்கு அடிப்பக்கம் இடம்பெறும் அதில் இந்த L போன்ற வடிவமும்இங்குள்ள படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் செவ்வக வடிவிலும் தென்படும் அதேபோன்று சைட் வியூ திசையில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த L வடிவம் பெரும்பான்மையான பகுதியாக காட்சிப்படும் இங்குள்ள இந்த மேற்பரப்புகள் நம் கண்ணுக்குப் புலப்படாதுஎனினும் இந்த நீல நிற பகுதிகள் நமக்குத் தெரியும் இவை செவ்வகவடிவில் நமக்கு புலப்படும் இவ்வாறு தான் நமக்கு சைடு வியூ காட்சிப்படும் இதற்குப் பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும் எனில் முதல் குவாட்ரண்ட் முறைப்படி டாப் வியூவிற்கு ஓபெக் பிளேன் அடிப்பக்கமாக அமைந்திருக்கும் எனவே ப்ரெண்ட் வியூ பொறுத்து இவற்றை திருப்பி இந்த திசைகளில் அமைக்கும் பொழுது வடிவத்திற்கு இடது புறம் இருந்து பார்க்கும் பொழுது கிடைக்கும் சைட் வியூ காட்சி ப்ரெண்ட் வியூவின் வலது பக்கத்தில் அமைந்திருக்கும் இது லெப்ட் சைடு வியூ ஆகும் இவ்வாறுதான் நமது ப்ரொஜெக்ஷன்களை உருவாக்க வேண்டும் வரைபட தாளில் முதலாவதாக ப்ரெண்ட் வியூவினை உருவாக்குவோம் இங்குள்ள படிக்கட்டுகளின் உயரம் 10 mm என்றும் இவற்றைக் கொண்ட மொத்த சதுர வடிவ அமைப்பு 30 mm x 30mm என்பதை அமைத்துக்கொள்ள வேண்டும் படிக்கட்டுகள் அமைக்கும் பொழுது 10 mm உயரம் வாக்கில் சென்று 15 mm அகலம் வாக்கில் சென்று மறுபடியும் 10 mm உயரமாக சென்று இந்தப் பகுதிகளை உருவாக்க வேண்டும் இவைகளை செய்து முடித்த பின்இந்த கோடுகளை கீழ்ப்புறமாக நீட்டித்து ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது இடைவெளி கொடுக்க வேண்டும் இந்த இடைவெளி 4 mm முதல் 20 mm என்ற அளவுகளுக்குள் வடிவத்தைப் பொறுத்து முடிவு செய்ய வேண்டும் மறுபடியும் மற்றொரு சதுரம் 30 mm x 30 mm என்ற அளவில் உருவாக்கி கொண்டு இந்த கோடுகளை கீழ்ப்புறமாக நீடிப்பதன் மூலம் இங்கு உள்ள பகுதி நமக்கு கிடைக்கும் இவ்வாறு நமது டாப் வியூவினை உருவாக்குவோம் இவைகளை செய்து முடித்த பிறகுகோடுகளை வலதுபக்க திசையில் நீட்டித்து விட வேண்டும் மறுமுறையும் 4 mm முதல் 20 mm வரையிலான இடைவெளி கொடுத்து சதுரம் 30 mm x30 mm என்ற அளவில் வரைய வேண்டும் பின்னர் கோடுகளை நீட்டித்தால் நீங்கள் காணும் இவ்வாறான ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் இனி பின் போன்ற அமைப்புடைய இந்த வடிவத்தை உங்களது ஹோம் வொர்க் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த வடிவத்திற்கு அடித்தளம் அமைந்துள்ளது மேலும் இது செவ்வக வடிவிலான பட்டை போன்றும் அதில் இந்த பின் போன்ற இந்தப் பகுதி சால்டரிங் முறையிலோ அல்லது அதுசார்ந்த முறையிலோ இதனோடு இணைக்கப்பட்டுள்ளது இதனை நீங்கள் இரண்டு வடிவங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று இந்த அடித்தளப் பகுதி இதற்கு மேலாக பிரமிட் கட்டமைப்பு போலுள்ள இந்த பின் இரண்டாவது பகுதியாக உள்ளது இந்த இரண்டாவது பகுதியை இந்த அடித்தளத்தின் மீது இணைக்கும் பொழுது நமக்கு இவ்வாறு தென்படுகிறது இவ்வாறு இந்த அமைப்பில் உள்ள வடிவத்திற்கு நாம் எவ்வாறு வியூக்களை உருவாக்குவது முதலில்எந்த திசையில் வடிவத்தின் அதிகப்படியான அளவுகள் மற்றும் குறைந்த அளவிலான மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் அமைந்துள்ளன என்பதை பொருத்ததாகும் நாம் இந்த திசையை நமது ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுதுநமக்கு இந்த முழு அடித்தள பிளேட் பகுதியும் மேல் அமைந்துள்ள பகுதியும் தெரியும் மேலும் இங்குள்ள கோடுகள் அனைத்தும் இணைகோடுகள் போன்று ஒத்திசைந்து இருக்கும் எனவே ப்ரெண்ட் வியூ வரையும் பொழுது இவ்வாறு வடிவம் காட்சி அளிக்க வேண்டும் ஒரு முக்கோண வடிவம் போன்ற அமைப்பு மேலே வர வேண்டும் அடிப்பக்கம் உள்ள பகுதியில் மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் இடம்பெறும் மேலும் இங்கு வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி விடு கோடுகளால் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இடம்பெறும் இவ்வாறான வடிவம் ப்ரெண்ட் வியூவில் நமக்கு கிடைக்க வேண்டும் இப்பொழுது நாம் டாப் வியூவில் பார்க்கும் பொழுதுஇந்த அடிப்பக்க செவ்வக வடிவம் முழுதும் தென்படும் மேலும் இதன் மையத்தில் இரண்டு கோடுகளை இணைக்கும் பகுதியும் தென்படும் வரைந்த கோடுகளை அழித்துக் கொள்ளலாம் இங்கு இணையும் கோடுகள் முக்கோண வடிவில் இணைக்கும் கோடுகள் ஆகும் இதேபோன்று பின்புறமும் முக்கோண வடிவில் இணையும் கோடுகள் அமைய வேண்டும் இவைகளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தடிமனும் அமைந்துள்ளது எனவே இவை இவ்வாறாகச் சென்று இந்த திசையில் இணைகின்றன இவற்றில் ஒன்று நீளமானதாகவும் மற்றொன்று சிறிதாகவும் அமைந்துள்ளது இந்தத் தொடர் கோடுகள் நமது முக்கோண வடிவத்தை இணைக்கின்றன இந்தப் பகுதிகளில் அமைந்துள்ள இரண்டு கோடுகளும் இணைக்கப்பட வேண்டியவை ஆகும் எனவே இந்த வடிவதற்கான ப்ரெண்ட் மற்றும் டாப் வியூக்களை உருவாக்கும் பொழுது இவைகளைத்தான் நாம் பெற்றுள்ளோம் நாம் என்ன வரைந்து உள்ளோம்எனில் இங்கு உள்ளவைகளைத்தான் நாம் வரைந்து இருக்கிறோம் இங்கு காணும் இந்த பகுதிகளை வரைந்து இருக்கிறோம் இங்குள்ள இந்த கோடு மற்றொருபுறம் அமைந்துள்ள இந்த கோட்டினோடு இணைந்து ஒரு முழு வடிவத்தை நம்மால் பார்க்க முடிய வேண்டும் மிக்க நன்றி அடுத்த வகுப்பில் வித்தியாசமான வேறு வடிவங்களையும் அவற்றுக்கான காட்சிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் பார்க்கலாம்